டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் ன் விரிவுரை 4 க்கு வரவேற்கிறோம் கடந்த இரண்டு விரிவுரைகளில் இந்த விரிவுரையிலும் அடுத்தவற்றிலும் டிபிஎம்எஸ் பற்றிய அடிப்படை கருத்துக்களை அறிமுகப்படுத்தியுள்ளோம் ரெலேஷனல் மாடலுக்கு ஒரு அறிமுகம் செய்கிறோம் இது நாங்கள் பயன்படுத்தப் போகும் ஒரு முக்கிய டேட்டா மாடல் என்று நாங்கள் கூறினோம் எனவே கடைசி மாட்யூலில் இதைத்தான் செய்தோம் இதில்ரெலேஷனல்அல்ஜிப்ரா அற்றிபுட்ஸ் அதன் வகைகள் இன்ஸ்டன்ட் ஸ்கீமா வின் அடிப்படை கணித ஸ்ட்ரக்சர் மற்றும் கி ஆகியவற்றை அறிந்து கொள்வதுதான் நோக்கம் எனவே இந்த உதாரணத்தை கடந்த காலத்திலிருந்து மீண்டும் சொல்கிறோம் இது இன்ஸ்ட்ரக்ட்டர்க்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு யூனிவர்சிட்டியில் ஆட்ரிபியூட்ஸ் அல்லது காலம்ன் வழங்கப்பட்ட பயிற்றுவிப்பாளர்களின் ஐடி ID பெயர் டிபார்ட்மண்ட் பெயர் மற்றும் சம்பளம் இவை நான்கு காலம்ன் நான்கு ஐடிகள் மற்றும் பல காலம்ன் அவை குறிப்பிட்ட வரிசைகள் அல்லது அவற்றை நாம் பெரும்பாலும் டூப்பிள்ஸ் என்று குறிப்பிடுகிறோம் எனவே 4 ஆட்ரிபியூட்ஸ் இருப்பதால் ஒவ்வொரு வரிசையிலும் 4 காலம்ன் உள்ளன என்று நீங்கள் கூறலாம் எனவே இது நம்மிடம் உள்ள 4 டூப்பிள் மற்றும் அத்தகைய டேபிள் ஒரு உறவு என்று அழைக்கப்படுகிறது எனவே இதுதான் நாம் ஒரு ரிலேஷன் பற்றி பேசும்போதெல்லாம் பல ஃபீல்ட் களின் எண்ணிக்கையிலான காலம்ன் எண்ணிக்கை எந்த வழியில் இருந்தாலும் ஒரு டேபிள் பற்றியும் அந்த காலம்ன்படி அந்த டேபிள் யைப் பற்றியும் சொன்னோம் அதற்கு பல 0 1 அல்லது வேல்யூஸ் நிரப்பப்பட்டுள்ளன அதுதான் ஒரு ரிலேஷன் இப்போது ஆட்ரிபூட்களை இன்னும் குறிப்பாகப் பார்ப்போம் எனவே ஒவ்வொரு காலமும் ஒரு ஆட்ரிபூட்ஸ் நீங்கள் சொன்னது போல இது ஒவ்வொரு ஆட்ரிபூட்க்கும் ஒரு டொமைன் உள்ளது டொமைன் என்பது ஆட்ரிபூட் எடுக்கக்கூடிய சாத்தியமான மதிப்புகளின் தொகுப்பாகும் எனவே நீங்கள் இங்கே எடுத்துக்காட்டைப் பார்த்தால் வெவ்வேறு மாணவர்களைக் கொண்ட டேபிளை டிபைன் செய்ய முயற்சிக்கிறேன் எனவே ஒரு மாணவருக்கு ஒரு ரோல் எண் உள்ளது முதல் பெயர் கடைசி பெயர் பிறந்த தேதி DOB பாஸ்போர்ட் எண் ஆதார் அட்டை எண் மாணவர் எந்த டிபார்ட்மென்ட்டை சேர்ந்தவர் மற்றும் பல எனவே இந்த 1 2 3 4 5 6 7 வெவ்வேறு ஆட்ரிபூட் கள் என்று சொல்லலாம் இப்போது ஒவ்வொரு ஆட்ரிபூட்ஸ் யும் நாம் ஆராய்ந்தால் ஒவ்வொரு ஆட்ரிபூட்ஸ் லும் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் சில வால்யூ உள்ளிடப்பட்ட சாத்தியமான வால்யூகளின் தொகுப்பு உள்ளது எடுத்துக்காட்டாக ரோல் எண் ஒரு நம்பர் ஸ்ட்ரிங் அது நம்பர் மற்றும் எழுத்துக்களைக் கொண்டுள்ளது அதே நேரத்தில் முதல் பெயர் அல்லது கடைசி பெயர் எளிய ஆல்பா ஸ்ட்ரிங் உண்மையில் ரோல் எண் நம்பர் மட்டுமல்ல அதற்கு ஒரு நிலையான லெங்த் உள்ளது இங்கே இது 9 லெங்த் கொண்டது என்றும் நாம் கூறலாம் எனவே லெங்த் 9 இன் எண்ணெழுத்து ஸ்ட்ரிங் இந்த டொமைன் மதிப்புகளாக இருக்க தகுதியுடையவை என்று நீங்கள் கூறலாம் இன்னும் ரெஸ்ட்ரிக்க்ஷன் இருக்கக்கூடும் ஆனால் டொமைன் அந்த ஆட்ரிபூட்ஸ் களின் மதிப்புகளாக சாத்தியமான சில மதிப்புகளின் தொகுப்பாக இருக்கும் நீங்கள் டி ஓ பி பற்றி பேசும்போது நிச்சயமாக ஒரு தேதியாக இருக்க வேண்டும் எனவே இது d d m m m y y y வடிவத்தில் எழுதப்பட்டுள்ளது இது இரண்டு இலக்க தேதி மூன்று எழுத்து மாத குறியீடுகள் மற்றும் நான்கு இலக்க ஆண்டு பாஸ்போர்ட் எண் ஒரு ஸ்ட்ரிங் ஏழு இலக்கங்களைத் தொடர்ந்து ஒரு எழுத்து மற்ற எண் பன்னிரண்டு இலக்க எண் டிபார்ட்மண்ட் என்பது ஆல்பா ஸ்ட்ரிங் மற்றும் பல எனவே டொமைன் என்பது ஒரு ஆட்ரிபூட்ஸ் க்கு ஒத்த ஒரு தொகுப்பாகும் இது ஆட்ரிபூட்ஸ் சாத்தியமான அனைத்து மதிப்புகளும் சரியாக எடுக்கப்படலாம் என்பதை வரையறுக்கிறது இப்போது இந்த ஆட்ரிபூட்ஸ் மதிப்புகள் அவை இயற்கையில் அட்டாமிக்காக இருப்பதைப் பார்த்தால் அவற்றை சிறிய பகுதிகளாகப் பிரிக்க முடியாது எனவே நான் சொல்வது என்னவென்றால் நாம் பிறந்த தேதியைப் பற்றி பேசும்போது பிறந்த தேதி முழுவதும் தேதி வகை ஒரு அட்டாமிக் மதிப்பு எடுத்துக்காட்டாக இதை நீங்கள் சி யில் குறியீடாக்கினால் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் மூன்று பீல்ட்களைக் கொண்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்கலாம் ஒன்று தேதி ஒன்று மாதம் ஒன்று ஆண்டு மற்றும் இந்த பதிவு கூட்டு அமைப்பு உண்மையில் தேதி என்று கூறுவோம் டைப் டெஃப் செய்ய முடியும் நீங்கள் சி இல் பணிபுரிகிறீர்கள் என்றால் தேதி எனப்படும் ஒரு வகுப்பை நீங்கள் வரையறுப்பீர்கள் அதில் இந்த கம்பனென்ட் மற்றும் அவற்றுடன் செயல்பாடுகள் உள்ளன ஆனால் அந்த வகைகள் ஒரு ரெலேஷனல் டேட்டாபேஸ் ல் அனுமதிக்கப்படாது இது ஒரு அட்டாமிக் வகையாக இருக்க வேண்டும் எனவே ஒரு ரெலேஷனல் டேட்டாபேஸ் ல் தேதி எனப்படும் அட்டாமிக் வகையை உங்களுக்குக் கொடுக்கும் ஆனால் இவை அனைத்தும் முன்பே குறிப்பிடப்பட்டவை மற்றும் ஒரு யூனிட்டாக எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் மற்ற அட்டாமிக் வகைகள் இன்டீஜர் இல்லை ஸ்ட்ரிங் எண் மதிப்புகள் பிளோட்டிங் பாய்ண்ட் உள்ளன இப்போது சில ஆட்ரிபூட்ஸ் ல் நல் எனப்படும் சிறப்பு மதிப்பு இருக்கலாம் அது உறுப்பினராகும் இது டொமைன் உண்மையில் எந்தவொரு டொமைன் ன் ஒவ்வொரு ஆட்ரிபூட்ஸ் க்கும் இந்த சிறப்பு மதிப்பு இருக்க முடியும் நல் மதிப்பு உண்மையில் ஒரு மதிப்பு அல்ல இது உண்மையில் ஒரு மதிப்பு இல்லாதது எனவே இந்த மதிப்பு தெரியவில்லை என்று அது கூறுகிறது எனவே மேலே உள்ள உதாரணத்தை நீங்கள் ஆராய்ந்தால் பாஸ்போர்ட்டுக்கு நாங்கள் பாஸ்போர்ட் ஏழு இலக்கங்களைத் தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரிங் லெட்டர் என்றும் அது நல் என்றும் நாங்கள் கூறியிருப்பதைக் காண்பீர்கள் அதாவது பாஸ்போர்ட் பீல்ட் ல் ஒரு மதிப்பு இருக்கலாம் இந்த பூஜ்ய மதிப்பைக் கொண்டிருக்கலாம் அதாவது அது இல்லை பாஸ்போர்ட் நல் அது என்ன சொல்கிறது இந்த குறிப்பிட்ட மாணவருக்கான இந்த பாஸ்போர்ட் எண் அதாவது ரோ எண் 2 தெரியவில்லை இப்போது எல்லா ஃபீல்ட் களும் நல்லாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக DOB ஐ நல்லாக இருக்க அனுமதிக்காது பிறந்த தேதி இருக்க வேண்டும் ரோல் எண்ணை நல்லாக இருக்க அனுமதிக்காது முதல் பெயரை நல்லாக இருக்க அனுமதிக்காது ஆனால் கடைசி பெயரை நல்லாக இருக்க அனுமதிக்கலாம் இது ஒரு ஸ்டைல் உங்கள் கடைசி பெயரைப் பயன்படுத்த வேண்டாம் பலர் ஒரே பெயரைப் பயன்படுத்துகிறார்கள் எனவே நீங்கள் அதை அனுமதிக்கலாம் அது தெரியவில்லை அது இல்லை அதேசமயம் டிபார்ட்மென்ட் பூஜ்யமாக இருக்க முடியாது அது கண்டிப்பாக இருக்க வேண்டும் எனவே நல் என்பது மிகவும் முக்கியமான கருத்து மற்றும் அது உண்மையில் என்ன செய்கிறது இது உண்மையில் பல செயல்பாடுகளை வரையறுக்கும் வகையில் நிறைய சிக்கல்களையும் உருவாக்குகிறது எனவே ஒரு ஆட்ரிபூட் அடிப்படையில் நல் ஒரு மதிப்பாக புரிந்துகொள்வது டிசைனுக்கு ஒரு முக்கியமான தேவை இப்போது ஸ்கீமா மற்றும் உதாரணத்திற்கு வருவதால் ஸ்கீமா மற்றும் இன்ஸ்டன்ஸ் அடிப்படை புரிதல் பற்றி விவாதித்தோம் எனவே எங்களுக்கு ஒரு ஸ்கீமா இருந்தால் இப்போது அவற்றை முறையாகப் புரிந்துகொள்வது வேண்டும் என்று கூறுகிறோம் எனவே இது பல காலம்ன் கொண்ட ஒரு டேபிள் போன்றது n நெடுவரிசைகள் உள்ளன A 1 முதல் A n வரை பெயர்கள் உள்ளன பின்னர் இந்த A 1 முதல் A n வரை ஆட்ரிபூட்ஸ் உள்ளன எனவே இவை வேறுபட்ட ஆட்ரிபூட்ஸ் எனவே என்னிடம் இது இருந்தால் அடிப்படையில் எனக்கு ஒரு டேபிள் உள்ளது என்று அர்த்தம் இங்கு இவை A1A2An போன்றவை காலம்ன் Refer Slide Time 0850 எனவே இந்த பண்புகளின் தொகுப்பே ஒரு ரெலேஷனல் ஸ்கீமா எனவே இது இந்த அனைத்து ஆட்ரிபூட்ஸ் தொகுப்பாகும் எனவே ஆர் என்பது ஒரு ரெலேஷனல் ஸ்கீமா இது A 1 முதல் A n வரை ஆட்ரிபூட்ஸ் களைக் கொண்டுள்ளது இப்போது ஒவ்வொரு ஆட்ரிபூட் A க்கும் ஒரு டொமைன் D i உள்ளது எனவே ஒவ்வொரு ஆட்ரிபூட்ஸ் க்கும் சாத்தியமான மதிப்புகளின் தொகுப்பு என்னிடம் உள்ளது எனவே நீங்கள் நினைவு கூர்ந்தால் இவை வேறுபட்ட ஆட்ரிபூட்ஸ் மற்றும் இவை அவற்றின் வேறுபட்ட டொமைன் எனவே D o B என்பது ஒரு ஆட்ரிபூட் மற்றும் டொமைன் தேதி எனவே சாத்தியமான எந்த தேதியும் மற்றொன்று ஒரு பண்புக்கூறு மற்றும் இது டொமைன் ஆகும் எனவே இது ஏ எனவே அனைத்து பண்புக்கூறுகளும் ஒவ்வொரு பண்புக்கும் குறிப்பிட்ட டொமைன் இருக்க வேண்டும் அவை டி செட்களால் குறிக்கப்படுகின்றன எனவே ஒரு குறிப்பிட்ட ரிலேஷன் ஆர் எனவே ஆர் என்பது ஒரு ஸ்கிமா எனவே ஒரு குறிப்பிட்ட ரிலேஷன் R என்பது D 1 D 2 × D l இன் சப் செட் ஆகும் எனவே ரிலேஷன் என்பது அடிப்படையில் ஒரு செட்டின் சப் செட் என்று கூறும் ரிலேஷனின் மேத்தமேடிக்கல் நோஷனை நினைவுகூருங்கள் எனவே இவை பாசிபில் வேல்யூஸ் எனவே முதல் ஆட்ரிபூட் D 1 இலிருந்து மதிப்புகளை எடுக்கலாம் இரண்டாவது ஆட்ரிபூட்D 2 இலிருந்து மதிப்புகளை எடுக்கலாம் மற்றும் பலவற்றையும் n வது ஆட்ரிபூட்D n இலிருந்து மதிப்புகளை எடுக்கலாம் எனவே எந்தவொரு குறிப்பிட்ட வரிசையும் எந்தவொரு குறிப்பிட்ட பதிவும் A 1 A 2 A n க்கான மதிப்புகளின் செட் ஆகும் எனவே இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் மெம்பராக உள்ளது மேலும் அந்த ரிலேஷன் அதன் சப் செட் எனவே இது ஒரு டி மதிப்பு என்பது ஒரு n டப்பிள் ஆகும் இது இதன் சப் செட் a1 a2 இந்த குறிப்பிட்ட ரெகார்ட் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் செட்ன் ஒரு உறுப்பு மற்றும் ஆர் என்பது அவசியமாக இதுபோன்ற டூப்பிள்களின் தொகுப்பாகும் இதுகணித பார்வையில் ஸ்கீமா மற்றும் இன்ஸ்டன்ஸ் எனவே இது ஸ்கீமா மற்றும் வெவ்வேறு ஆட்ரிபூட்ஸ் வெவ்வேறு டொமைன் அடிப்படையில் அந்த ஸ்கீமாவுடன் தொடர்புடைய நிகழ்வு இதை நாம் தொடர்ந்து பயன்படுத்துவோம் எனவே இதை கவனமாக பின்பற்ற முயற்சிக்கவும் இப்போது நமக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கும்போதெல்லாம் அதை ஒரு டேபிளாக குறிக்கிறோம் எனவே இங்கே நீங்கள் இப்போது அதை நன்கு புரிந்து கொண்டீர்கள் எனவே இவை எனது ஆட்ரிபூட்ஸ் எனவே இது A 1 இது A 2 இது A 3 இது A 4 மற்றும் எந்த ஒரு பெயரும் வெவ்வேறு மதிப்புகளில் a 2 a 3 a 1 a 2 a 3 a 4 98345 என்பது 1 கிம் ஒரு 2 மற்றும் பல இப்போது இயற்கையாகவே இது இன்ஸ்டன்ஸ் லிருந்து தெரியவில்லை ஏனென்றால் நாம் ஒரு இன்ஸ்டன்ஸ் வியூ எடுத்து வருகிறோம் ஐடியை ஒரு எண் மதிப்பாகக் குறிப்பிட்டிருக்க வேண்டும் பெயர் ஒரு ஸ்ட்ரிங்டிபார்ட்மென்ட் ஒரு ஸ்ட்ரிங்வருமானம் நம்பர் என இருக்க வேண்டும் இப்போது இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஒரு ரிலேஷன் என்பது ஒரு செட் இது ஒரு செட் என்று நாங்கள் கூறியது இது ரிலேஷன் R என்பது ஒரு செட் இது ஒரு செட் இது இந்த தொகுப்பின் சப் செட் ஆகும் எனவே ஒரு செட் உள்ள மெம்பெர்ஸ் எந்த வரிசைப்படுத்தலும் இல்லை அவை வரிசைப்படுத்தப்படாதவை என்பது எங்களுக்குத் தெரியும் எனவே ஒரு ரிலேஷன் அவசியம் வரிசைப்படுத்தப்படவில்லை எனவே இந்த வரிசைகளின் தொகுப்பைப் பொறுத்தவரை எந்த வரிசையில் எந்த நிலையில் உள்ளது நான் அவற்றை மறுவரிசைப்படுத்தினால் ரிலேஷன்அதை மாற்றாது அவை இந்த வரிசைகளின் தொகுப்பாகும் எனவே அந்த வரிசைப்படுத்துதல் முக்கியமானது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே ஆர் நாம் பார்த்தது ஒரு ரெலேஷனல் ஸ்கீமா இது A 1 A 2 An ஆட்ரிபூட்ஸ் தொகுப்பாகும் இப்போது K என்பது R இன் சப் செட் ஆகும் எனவே இது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஆட்ரிபூட்ஸ் இது வெற்று அல்லாத சப் செட் ஆக இருக்க வேண்டும் இப்போது K இன் ஆட்ரிபூட்ஸ் களில் வெவ்வேறு டுபில்களின் மதிப்புகளைக் கருத்தில் கொண்டால் K என்பது R இன் சூப்பர் கீ என்று கூறுவோம் மேலும் இரண்டு டூப்பிள்கள் இருக்க முடியாது என்பதைக் கண்டறிந்தால் அவை வேறுபட்டவை ஆனால் இந்த ஆட்ரிபூட்ஸ்களுடன் பொருந்துகின்றன அதாவது K இன் ஆட்ரிபூட்ஸ்களின் மதிப்புகள் ரிலேஷன்ன் ஒவ்வொரு வரிசையையும் தனித்தனியாக அடையாளம் காணும் பின்னர் K என்பது R இன் சூப்பர் கீ என்று கூறுவோம் எனவே நாம் பார்த்த இன்ஸ்டிரக்டர் டேபிள் ID இதேபோல் ஒரு சூப்பர் கீ யாகும் எனவே K ஐ ID அல்லது K இன் ஒற்றை ஆட்ரிபூட் செட்டாக எடுத்துக் கொள்ளலாம் ID ஐ உள்ளடக்கிய செட்டாக கருதலாம் மற்றும் அவை இரண்டும் இன்ஸ்டிரக்டர்ரின் சூப்பர் கீ கள் இப்போது ஒரு சூப்பர் கீ கே ஒரு கேண்டிடேட் கீ கே குறைவாக இருந்தால் எனவே இது ஒரு கீ சூப்பர் கீ இதுவும் ஒரு சூப்பர் கீ ஆனால் நிச்சயமாக இது ஒரு சப் செட் இது இதைவிட சிறியது எனவே இது ஒரு கேண்டிடேட் கீ என்று நாங்கள் கூறுவோம் ஆனால் இது ஒரு கேண்டிடேட் கீ அல்ல ஏனெனில் இது குறைந்தபட்ச நிலையை பூர்த்தி செய்யாது ஒரு ரிலேஷன்ல் பல கேண்டிடேட் கீ இருக்கக்கூடும் பல கேண்டிடேட் கீ இருந்தால்பிரைமரி கீ யாக ஒன்றைத் தேர்ந்தெடுக்கிறோம் இப்போது வெளிப்படையாக நாம் எதைத் தேர்ந்தெடுப்போம் என்ற கேள்வி உள்ளது ஆனால் எதையும் பிரைமரி கீ யாகத் தேர்ந்தெடுக்கலாம் இது ரிலேஷன்இல் முக்கியமாகும் மேலும் சில சந்தர்ப்பங்களில் சரோகட் கீ களின் கருத்து இருப்பதைக் காண்போம் எனவே எந்தவொரு ஆட்ரிபூட்ஸ் இல்லாத இடத்தில் எனக்கு ஒரு ரிலேஷன் இருந்தால் அதன் மதிப்பு டேபிள் ன் ஒவ்வொரு வரிசையையும் தனித்தனியாக அடையாளம் காண முடியும் பின்னர் நான் செயற்கையாக ஒரு மதிப்பை உருவாக்கலாம் உதாரணமாக ஒரு வரிசை எண்ணைப் போல நான் ஒரு சீரியல் நம்பரை உருவாக்கி இதை என் மதிப்பு என சொல்லலாம் எனவே அந்த வரிசை எண் அல்லது கம்ப்யுட்டர் உருவாக்கிய ஃபீல்ட் மதிப்புக்கு எந்த வணிக தாக்கமும் இல்லை ரியல் வேர்ல்டில் இந்த மதிப்பு இல்லை இது ஆதார் அட்டை எண் போன்றது அல்லது பாஸ்போர்ட் எண் போன்றது அல்ல ஆனால் இது ஒவ்வொரு ரோவும் முற்றிலும் தனித்தனியாக அடையாளம் காண உருவாக்கப்பட்ட ஒரு மதிப்பு எனவே அத்தகைய கீ கள் சரோகட் கீ கள் அல்லது சிந்தெடிக் கீ என்று அழைக்கப்படுகின்றன இப்போது சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் இது மீண்டும் அதே மாணவர் டேட்டாபேஸ் சிறிது நேரத்திற்கு முன்பு அதே காலம்ன்களைக் காட்டினேன் ஆனால் இன்னும் சில ரோக்களை சேர்த்துள்ளேன் இப்போது ஒரு சூப்பர் கீ எதுவாக இருக்குமோ என்று பார்த்தால் பல கேண்டிடேட் உள்ளனர் ஆனால் ரோல் எண் ஒரு கீ ஏனென்றால் ஒவ்வொரு மாணவரையும் தனித்தனியாக அடையாளம் காண பல்கலைக்கழகம் ரோல் எண்களை ஒதுக்குகிறது என்று கருதுகிறேன் எனவே இந்த டேபிளில் இரண்டு ரோகள் இருக்கக்கூடாது அவை ரோல் எண்ணின் மதிப்புடன் பொருந்துகின்றன மற்றும் பிற ஃபீல்ட் மதிப்புகளுடன் பொருந்தாது எனவே ரோல் நம்பரை தனித்தனியாக அடையாளம் காண முடியும் அது முடிந்தால் எந்தவொரு ஆட்ரிபூட்ஸ் இன் சூப்பர் செட் எந்த கன்டினியூயல் நம்பரும் ஒரு சூப்பர் கீ யாக இருக்கும் எனவே ரோல் எண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவை ஒரு சூப்பர் கீ யாகும் ரோல் நம்பரும் டேட் ஆப் பர்த்தும் சூப்பர் கீ அவை ரோவை யுனிக்காக ஐடன்டிபய் செய்யும் கேண்டிடேட் கீ யாவை இப்போது நிச்சயமாக பல சூப்பர் கீ கள் மனதில் கொள்ளப்பட வேண்டும் ரோல் எண் ஒரு கேண்டிடேட் கீ முதல் பெயர் கடைசி பெயர் ஒன்றாக கேண்டிடேட் கீ என்று நாம் கூறலாம் எனவே முதல் பெயரை மட்டுமல்ல இந்த ஜோடியை நாங்கள் எடுத்துக் கொண்டால் நீங்கள் கீயை நினைவில் வைத்திருக்கிறீர்கள் ஒரு சூப்பர் கீ யை உருவாக்கும் ஆட்ரிபூட்ஸ் களின் தொகுப்பு ஒரு தொகுப்பு என்று நாங்கள் சொல்கிறோம் இது ஒரு தனிப்பட்ட ஃபீல்ட் அல்ல எனவே முதல் பெயரின் கடைசி பெயரை ஒன்றாகச் சொல்கிறேன் இது சில அனுமானங்களைச் செய்கிறது ஏனென்றால் நான் முதல் பெயரை கடைசி பெயரைச் சொல் என்பதிலிருந்து ஒன்றாகச் சொன்னால் அதாவது இந்த மாணவர் டேபிள் ல் இரண்டு ரோகள் இருக்க முடியாது அங்கு முதல் பெயர் மற்றும் கடைசி பெயர் பொருந்தும் ஆனால் ரோகள் வேறுபட்டவை எனவே இல்லை ஒரே முதல் பெயரும் கடைசி பெயரும் கொண்ட இரண்டு மாணவர்களை பல்கலைக்கழகத்தில் சேர்க்கலாம் இது ஒரு ரெஸ்ட்ரிக்ட்டிவ் அசம்ப்ஷன் ஆனால் வெவ்வேறு சாத்தியக்கூறுகளை விளக்குவதற்காக நான் அந்த அஷ்யூம் செய்கிறேன் பிற பாஸ்போர்ட் எண் என்ன ஒவ்வொருவருக்கும் யூனிக் பாஸ்போர்ட் எண் உள்ளது எனவே பாஸ்போர்ட் எண்ணும் ஒரு கீ யாக இருக்கலாம் கேண்டிடேட் கீ யாக இருக்கலாம் ஆதார் எண் எல்லோருக்கும் யூனிக் ஆதார் எண் உள்ளது எனவே அது ஒரு கீ ஆக இருக்க முடியும் எனவே இவை கேண்டிடேட் கீ என்று அழைக்கப்படுகின்றன இப்போது நிச்சயமாக டேட்டாவை கொடுத்தால் அது க்ளியர் ஆக இருப்பதை நாம் அப்சர்வ் செய்யலாம் மேலும் ஸ்கீமா வடிவமைக்கப்பட்டபோது இந்த பாஸ்போர்ட் எண் ஒரு கீ யாக இருக்க முடியாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அது ஏன் கீ யாக இருக்க முடியாது இரண்டு மாணவர்களுக்கு ஒரே பாஸ்போர்ட் எண் இருக்க முடியுமா நிச்சயமாக ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்துவமான பாஸ்போர்ட் எண் இல்லை ஆனால் சில மாணவர்களுக்கு பாஸ்போர்ட் இல்லை என்பது சாத்தியம் எனவே சில மாணவர்களுக்கு பாஸ்போர்ட் இல்லையென்றால் அந்த மாணவரின் பாஸ்போர்ட் எண் ஃபீல்ட் நல் பாஸ்போர்ட் எண் நல் ஆக இருக்கக்கூடிய ஃபீல்ட் பாஸ்போர்ட் எண் நல் ஆக இருந்தால் பல மாணவர்களுக்கு பாஸ்போர்ட் இல்லாதிருக்கலாம் எனவே இந்த மாணவர் ஜடின் சோப்ராவுக்கு பாஸ்போர்ட் இல்லை என்பதை இங்கே காணலாம் எனவே இதேபோல் தீப்தி தத்தாவுக்கு பாஸ்போர்ட் இல்லை எனவே நிச்சயமாக இது கீ ஆக இருந்தால் பாஸ்போர்ட் எண் இல்லாத எல்லா ரெக்கார்ட் களுக்கும் இந்த மதிப்பு டேபிள் ன் வரிசைகளின் அடிப்படையில் அவற்றை வேறுபடுத்தி அறிய முடியாது எனவே பாஸ்போர்ட் எண் ஒரு கீ ஆக இருக்க முடியாது அல்லது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் எந்த கீயும் நல் ஆக இயங்கும் ஃபீல்ட் ஆக இருக்க முடியாது என்று நாம் கூறலாம் எந்தவொரு முக்கிய ஆட்ரிபூட்ஸ் அல்லது ஒரு முக்கிய ஆட்ரிபூட்ஸ் ன் பங்கேற்பாளர் நல் ஆக வாய்ந்த ஃபீல்ட் ஆக இருக்க முடியாது மேலும் அதார் எண் ஒரு செல்லுபடியாகும் கேண்டிடேட் கீ என்று நாங்கள் சொன்னால் அந்த பல்கலைக்கழகத்தில் ஆதார் எண்ணைக் கொண்டிருப்பது கட்டாயமாக இருக்கும் அதாவது யாருக்காவது ஒரு ஆதார் எண் இல்லையென்றால் அது நல் ஆக இருக்க வேண்டும் இது அனுமதிக்கப்பட முடியாது எனவே நாம் முன்னேறுவோம் எனவே இந்த கேண்டிடேட் கீ களில் ஒன்றை பிரைமரி கீ களாக மாற்ற வேண்டும் ரோல் எண்ணை முதன்மை கீயாக உருவாக்குகிறோம் பின்னர் ரோல் எண்ணை ஸ்கீமாவில் முதன்மை கீ யாக ஆக்குகிறோம் ரோல் எண் ஆட்ரிபூட்க்கு அடிக்கோடிட்டுக் காட்டினோம் ரோல் எண் பிரைமரி கீ என்பதைக் காட்ட இது ஒரு பொதுவான வழியாகும் எனவே பிரைமரி கீ அல்லாத மற்றவை செக்கண்டரி அல்லது ஆல்டெர்னட்கீ என்று அழைக்கப்படுகிறது எனவே முதல் பெயர் கடைசி பெயர் ஜோடி ஆல்டெர்னட்கீ இருக்கலாம் ஆதார் எண் மாற்று கீயாக இருக்கலாம் ஒரு கீ ஒரு ஆட்ரிபூட் கொண்டிருந்தால் அது கீ என எளிமையானதாகக் கூறப்படுகிறது எனவே ரோல் எண் ஒரு எளிய கீ ஆதார் எண் என்பது முதன்மை என்று எடுத்துக் கொள்ளப்பட்டால் ஒரு எளிய கீ யாகும் ஆனால் முதல் பெயர் கடைசி பெயர் ஜோடி நாம் அதை ஒரு முதன்மை என்று எடுத்துக் கொண்டால் எளிய கீ ஒன்று சேர்ப்பதாக கருதப்படாது ஏனெனில் அது உங்களிடம் எளிய கீ ஆக இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்ரிபூட்ஸ் கள் இயல்பாகவே உள்ளன மறுபக்கம் ஒரு காம்போஸிட் கீ இது ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபீல்ட் களைக் கொண்டுள்ளது அந்த ஃபீல்ட் கள் எதுவும் தனித்தனியாக ஒரு கீ ஆக செயல்பட முடியாது ஆனால் ஒன்றாக அவை ஒரு கீ ஆக செயல்பட முடியும் எனவே முதல் பெயர் ஒரு கீ ஆக இருக்க முடியாது கடைசி பெயர் ஒரு கீ ஆக இருக்க முடியாது ஆனால் ஒன்றாக இருக்கலாம் ஒரே பெயரின் கடைசி பெயரைக் கொண்ட இரண்டு மாணவர்களுக்கும் சேர்க்கை வழங்கப்படுவதில்லை என்ற அசம்ப்ஷன் மூலம் அவை நிச்சயமாக ஒரு முக்கிய அம்சமாக இருக்கலாம் எனவே இவை பல்வேறு வகையான கீ கீ பற்றி இன்னும் பார்ப்போம் நாங்கள் ஸ்கிமாவை விரிவுபடுத்துகிறோம் ஒரு ஸ்டூடண்ட் ஸ்கிமாவை தவிர மேலும் இரண்டு ஸ்கிமாவை களை அறிமுகப்படுத்துகிறேன் ஒன்று கோர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இது கோர்ஸ் நம்பர் கிரெடிட்ஸ் நேம் L T P L T P என்பது விரிவுரை மணிநேரங்களின் எண்ணிக்கை பயிற்சிகள் மற்றும் துறை கோர்ஸ் நம்பர் இந்த ரிலேஷன் முக்கிய பிரைமரி கீ என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நான் மற்றொரு ஸ்கிமாவை பயன்படுத்துகிறேன் இது என்றொல்மெண்ட் எந்த மாணவர் எந்த பாடத்தில் கலந்து கொள்கிறார் என்பதை விவரிக்கிறது எனவே இது ஒரு ரோல் எண் மற்றும் கோர்ஸ் நம்பர் கொண்டுள்ளது எனவே குறிப்பிட்ட கோர்ஸ் ல் கலந்து கொள்ளும் மாணவரின் ரோல் எண் மற்றும் அந்த பாடத்திட்டத்தை யார் கற்பிக்கிறார்கள் என்பதற்கு இன்ஸ்டிரக்டர் ID இருக்கிறது என்றொல்மெண்ட் ரிலேஷன்ஷிப் இந்த ஜோடி ரோல் எண் மற்றும் பாடநெறி எண் என்னிடம் இருப்பதை நீங்கள் காணலாம் இது நிச்சயமாக என்றொல்மெண்ட் செய்வதற்கான முக்கிய கீயாக இருக்கும் ஏனென்றால் சேர்க்கையில் இரண்டு ரோக்கள் இருந்தால் அவை எவ்வாறு வேறுபடுகின்றன அவற்றை ரோல் எண்ணால் வேறுபடுத்த முடியாது ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட மாணவர் பல கோர்ஸ் களை எடுக்கலாம் எனவே ஒரே ரோல் எண்ணைக் கொண்ட பல ரெக்கார்ட் கள் இருக்கும் ஆனால் வெவ்வேறு பாட எண் கோர்ஸ் எண்ணே முக்கியமாக இருக்க முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு பாடத்திலும் பல மாணவர்கள் இருப்பார்கள் எனவே ஒரே கோர்ஸ் எண்ணைக் கொண்ட பல ரோக்கள் இருக்கும் ஆனால் எல்லா வெவ்வேறு ரோல் எண்களும் இருக்கும் ஆனால் இதை நாம் ஒன்றாக எடுத்துக் கொண்டால் ரோல் எண் மற்றும் கோர்ஸ் எண்ணை ஒன்றாக இணைத்தால் அது ஒரு கீயை உருவாக்குகிறது இப்போது அத்தகைய ஒரு கீயானது ரோல் எண்ணைக் கொண்ட மற்றொரு ரிலேஷன்ன் ஒரு கீ ஆகும் எனவே ஒரு ரிலேஷன்ன் கீ உருவாக்க மற்ற ரிலேஷன்களின் கீ களை நாம் எடுக்கும்போது இவை பாரின் கீ கள் என்று கூறுகிறோம் எனவே ரோல் எண் மற்றும் கோர்ஸ் எண் பாரின் கீ கள் மாணவர் மற்றும் கோர்ஸ்ல் பாரின் கீ கள் எனவே என்றொல்மெண்ட் என்பது ஒரு ரெபெரென்சிங் ரிலேஷன் என்றும் மாணவர்கள் மற்றும் பிற ரெபெரென்சிங் ரிலேஷன் என்றும் நாங்கள் கூறுகிறோம் மேலும் ஒரு ரெலேஷனல் ஸ்கீமா ன் பாரின் கீ என்ன என்பதையும் நாங்கள் அடிக்கடி குறிப்பிட விரும்புகிறோம் ஏனென்றால் இது வெவ்வேறு ஸ்கீமா எவ்வாறு ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதைப் புரிந்துகொள்ள உதவும் ஈ ஆர் டயக்ராம் லிருந்து வரும் ஒரு நோஷன் ஒரு கீயை தனித்துவமாக அடையாளம் காண ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்ரிபூட்ஸ் களைக் கொண்டிருந்தால் காம்பவுண்ட் கீ எனப்படும் எனவே கீ யை உருவாக்கும் ஒவ்வொரு ஆட்ரிபூட்ஸ் களும் ஒரு எளிய கீ யாகும் அது சொந்தமாக ஒரு நுட்பமானதாக இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் காம்போஸிட் கீ யைப் பற்றி பேசினோம் இங்கே காம்பவுண்ட் கீ யைப் பற்றி பேசுகிறோம் டிபாரன்ஸ் என்பது ஒரு காம்போசிட்கீ ல் உள்ளது ஒவ்வொரு காம்பவுண்ட் கீ களும் ஒரு எளிய கீ அல்ல ஆனால் ஃபீல்ட் ஒரே டேபிள் ல் இருந்து ஒரு காம்பவுண்ட் கீயில் வருகின்றன எனவே என்றொல்மெண்ட் டேபிள் ல் உள்ள ரோல் எண் கோர்ஸ் எண் ஒரு காம்பவுண்ட் கீ எனவே பல்கலைக்கழக டேட்டாபேஸ் ல் நாங்கள் ஏற்கனவே செய்ததை ஒப்பிடும்போது பெரிய இந்த ஸ்கீமா உடன் சிறிது நேரம் செலவிடுமாறு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் எனவே ஒவ்வொரு ரெட் பாக்ஸும் நீல நிறத்தில் ஒவ்வொன்றின் மேலேயும் ஒரு ரெலேஷனல் ஸ்கீமா காட்டுகிறது அந்த ஸ்கீமா பெயர் எழுதப்பட்டுள்ளது எனவே இது கோர்ஸ் மாணவர்கள் இன்ஸ்ட்ரக்டர்ப்ரீரெக் டைம் ஸ்லாட் கிளாஸ் ரூம் போன்ற ஒரு ரெலேஷனல் ஸ்கீமா கொண்டுள்ளது செக்க்ஷன் மற்றும் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்காட்டாக ரிலேஷன்ஷிப் என்பது ஒரு ரிலேஷன்ஷிப் இது மாணவர்களை வெவ்வேறு செக்க்ஷன்களுடன் தொடர்புபடுத்துகிறது கோர்சஸ் டீச்சர்ஸ் மற்றொரு ரிலேஷன்ஷிப் இது செக்க்ஷன் மற்றும் இன்ஸ்ட்ரக்டர் உடன் தொடர்புடையது எனவே இதன் கீ கள் ஆட்ரிபூட்ஸ் கள் என்ன என்பதை இது நேரடியாகக் காட்டுகிறது முதன்மை முக்கிய ஆட்ரிபூட்ஸ் என்ன மேலும் இதில் நம்மிடம் உள்ள பாரின் கீ கள் என்ன என சொல்கிறது இது ஒரு பாரின் கீ யாகும் இது இங்கு இடம்பெற்றுள்ளது கோர்ஸ் ஐடி செக்க்ஷன் ஐடி செமஸ்டர் இங்கே பாரின் கீ பகுதியாகும் அது இங்கே உள்ளது எனவே தயவுசெய்து இந்த ஸ்கீமா படிக்கவும் எதிர்காலத்திலும் இந்த ஸ்கீமாவை நாங்கள் தொடர்ந்து குறிப்பிடுவோம் எனவே இதுதான் இங்கே நாம் வைத்திருக்கிறோம் இப்போது நாம் க்வரி லாங்குவேஜ் க்குச் செல்கிறோம் இப்போது இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் க்வரி லாங்குவேஜ் ஓரளவு நீங்கள் இதுவரை படித்த ப்ரோக்ராம்மிங் லாங்குவேஜ் ல் இருந்து வேறுபட்டது அவை இயற்கையில் ப்ரொசிஜுரல் இதற்கு மாறாக க்வரி லாங்குவேஜ் நான் ப்ரோசிஜுரல் டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராம்மிங் லாங்குவேஜ் க்கு புரோகிராமர் கணினியிடம் கொடுக்கப்பட்ட அவுட்புட் எவ்வாறு பெறுவது என்று சொல்ல வேண்டும் ஒரு புரோபோகிராம் இன்புட்அவுட்புட்டைக் கண்டுபிடிப்பது கொடுக்கப்பட்ட இன்புட்டிற்கு நீங்கள் ஒரு செயல்முறையை எழுதுகிறீர்கள் எனவே இன்புட்டைக் கொடுத்தால் நீங்கள் அவுட்புட்டைக் கணக்கிடலாம் எனவே அந்த கம்பியூடேஷன் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அதற்கு மாறாக அல்காரிதம் புரோகிராமர் அறிந்திருக்க வேண்டும் டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராம்மிங் நீங்கள் விரும்புவதைச் சொல்கிறீர்களா அது எவ்வாறு கணக்கிடப்பட வேண்டும் என்று நீங்கள் கூற மாட்டீர்களா அது எவ்வாறு கணக்கிடப்படும் அது கூட உங்களுக்குத் தெரியாது அவுட்புட் கணக்கிடுவதற்கான ஒரு வழிமுறை கூட உங்களுக்குத் தெரியாது ஆனால் உங்களுக்கு என்ன வெளியீடு தேவை என்பதைக் குறிப்பிடுகிறீர்கள் எனவே ப்ரோசிஜுரல் டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராம்மிங் வேறுபடுத்துகிறது எனவே சி சி ஜாவா பைதான்CCJavaPython மற்றும் நடைமுறை ப்ரோக்ராம்மிங் அடிப்படையில் நீங்கள் இதுவரை படித்தவை அனைத்தும் நீங்கள் அவசியம் குறிப்பிட வேண்டிய இடத்தில் உங்களுக்கு எப்படி அவசியம் இருக்கும் மெத்தட் என்ன என்பதைக் குறிப்பிட வேண்டும் ஆனால் டிக்ளரேட்டிவ்ல் உங்களுக்குத் தேவையானதைச் சொல்லுங்கள் எனவே இந்த வித்தியாசத்தைப் புரிந்துகொள்ள உங்களுக்கு எளிமையான பெத்தலொஜிக்கல் உதாரணம் தெரியும் N ஒரு பாசிட்டிவ் நம்பர் என்று கருதி ஒரு எண்ணின் ஸ்கொயர் ரூட் கணக்கிடுவதில் நாங்கள் ஆர்வமாக இருந்தோம் என்று வைத்துக்கொள்வோம் நடைமுறை படி இது a X o போன்றதாக இருக்கும் இது நீங்கள் அசம்ப்ஷன் செய்யும் ஒரு வழிமுறையாகும் இது n இன் ஸ்கொயர் ரூட் உள்ளது நீங்கள் செய்யும் சில அசம்ப்ஷன்களை நான் அர்த்தப்படுத்துகிறேன் பின்னர் அரித்மேட்டிக் மீன் மற்றும் இந்த கோஷன்ட் மூலம் n இன் பிரிவின் பகுதியை எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த மதிப்பீட்டை மீண்டும் மீண்டும் செம்மைப்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு எண்கணித சராசரியை எடுத்து புதிய மதிப்பீட்டைக் கண்டுபிடித்துஅந்த ஸ்டெப்களை மீண்டும் செய்யுங்கள் இரண்டு கான்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் களுக்கிடையேயான வேறுபாடு ஒரு குறிப்பிட்ட மதிப்பு டெல்டாவை விட அதிகமாக இருக்கும இது ஒரு நடைமுறை வழிமுறை நீங்கள் ஒரு வழிமுறையை கொடுக்கிறீர்கள் எனவே இந்த வழிமுறையை வழங்கியதும் பின்பற்றுவதும் ஸ்கொயர் ரூட் அறிவிப்பாகக் காண்போம் இதன் ரிசல்ட் என்ன என்று நீங்கள் கூறலாம் M2 n போன்ற m ஐ நான் விளைவிக்க விரும்புகிறேன் எனவே நீங்கள் மீண்டும் அதே பீலை கேட்கிறீர்கள் அதே அவுட்புட் எதிர்பார்க்கிறீர்கள் ஆனால் நீங்கள் சொல்லும் முறை ஒரு வழிமுறை அல்ல நீங்கள் ஒரு ப்ரெடிகேட்டை குறிப்பிடுகிறீர்கள் இது உங்கள் அவுட்புட்ல் உண்மையாக இருக்க வேண்டும் முன்னறிவிப்பு m ஸ்கொயர் n ஆக இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் எனவே m எதுவாக இருந்தாலும் அதன் ஸ்கொயர் n க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இந்த ஸ்டைல் டிக்ளரேட்டிவ் என அழைக்கப்படுகிறது முந்தைய ஸ்டைல் ப்ரொசீஜர் என அழைக்கப்படுகிறது அனைத்து க்வரி லாங்குவேஜ்களும் தொடர்புடைய க்வரி லாங்குவேஜ்களும் நாச்சுரலி டிக்ளரேட்டிவ் நாங்கள் பியூர் லாங்குவேஜ் பற்றி பேசினோம் அவை அனைத்தும் சமமானவையா அவைகளில் எதுவும் உண்மையில் டூரிங் சமமானவை அல்ல என்பதை நினைவில் கொள்வதற்கு முன்னும் பின்னும் நாங்கள் குறிப்பிட்டோம் அதாவது எல்லா அல்காரிதம் களும் அவற்றில் அல்லது குறிப்பாக ரெலேஷனல்அல்ஜிப்ரா வை வெளிப்படுத்த முடியாது அவை நாம் இன்னும் டீப்பாக பார்ப்போம் மற்றும் ரெலேஷனல்அல்ஜிப்ரா ஆறு பேசிக் ஆப்பரேஷன் களைக் கொண்டிருக்கும் அவை அடுத்த விரிவுரையில் விவாதிப்போம் எனவே சுருக்கமாக ஆட்ரிபூட்ஸ் மற்றும் அவற்றின் வகைகளின் கருத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம் ரெலேஷனல் ஸ்கீமா கணிதக் கட்டமைப்பைப் பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை நாங்கள் எடுத்துள்ளோம் உதாரணமாக கணித ரீதியாக அவை ரிலேஷன் என்று நாங்கள் கூறுவோம் மேத்தமேட்டிக்கலி அவை ஒரு மேப்பிங் செய்தன கீ களின் மிக முக்கியமான கருத்து மற்றும் அதில் குறிப்பாக பிரைமரி கீ என்றால் என்ன பாரின் கீ என்றால் என்ன அடுத்த விரிவுரையில் ரெலேஷனல் மாடல் ரெலேஷனல் லாஜிக் பற்றி விவாதிப்போம்